மனித வள மேலாண்மை குறித்த வகுப்பிற்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் எனது பெயர் ஆரத்னா மாலிக் இந்த பாடத்திட்டத்தை கற்றுக்கொள்வதில் நான் உங்களுக்கு உதவுகிறேன் இன்று நான் தனிப்பட்ட முறையில் மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பைப் பற்றிப் பேசப்போகிறேன் அது கடினமான பணியாளர்களைக் கையாளுவதைப் பற்றியது முந்தைய வகுப்பில் நாம் குறை தீர்க்கும் முறைகள் பற்றிப் பேசினோம் பணியிடத்தில் ஒழுங்குபடுத்தும் குறைகளை நீங்கள் எவ்வாறு சமாளிக்க முடியும் இந்த வகுப்பில் வேலை சூழ்நிலையில் இருக்கும் கடினமான பணியாளர் களை நீங்கள் எவ்வாறு கையாளுவது என்பதைப் பற்றிப் பேசுவோம் அதைப் பற்றி இப்போது பார்க்கலாம் இதற்கு நான் பயன்படுத்திய சில சோர்ஸ்கள் இவை கோமஸ் மெஜியா பால்கின் மற்றும் கார்டியின் ஆகியவர்களின் அதே புத்தகம் தான் மேலும் சில ஆவணங்களில் நான் பணியிட கொடுமைப்படுத்துதல் பற்றி விவாதிக்கப் பயன்படுத்தினேன் இது இன்றைய நாளில் மிக முக்கியமான தலைப்பு அது தனிப்பட்ட முறையில் எனக்கு மிகவும் முக்கியமான ஒன்று நாம் இது சம்பந்தமாக பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொள்கிறோம் கடினமான பணியாளர் களைப் பற்றிப் பேசும்போது நாம் பல்வேறு வகையான சூழ்நிலைகளில் பணியாளர்களைப் பற்றிப் பேசுகிறோம் எனவே இந்த விரிவுரையில் நாம் போதைப்பொருள் பயன்படுத்துவதாகக் கண்டறியப்பட்ட பணியாளர் கள் பற்றிப் பார்க்கலாம் சிசிடிவி கேமராக்கள் மற்றும் தொலைக்காட்சிகள் அல்லது மின்னணு அஞ்சல் போன்ற மின்னணு கண்காணிப்பின் கண்டறியப்படும் ஒழுக்கமின்மைகள் குறித்துப் பார்க்கலாம் யாராவது உங்கள் மெயிலில் சென்று விரும்பத்தகாத ஒன்றைக் கண்டுபிடிப்பது அலுவலக காதல் லீலைகள் போன்றவற்றால் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து இந்த விரிவுரையில் கொஞ்சம் பேசுவோம் விடுப்பு எடுத்துக்கொள்வது அல்லது மோசமான வருகை மற்றொரு முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது பணியாளர்கள் வேண்டுமென்றே தங்களின் முழு செயல்திறனுடன் செயல்படாமல் இருக்கும் மோசமான தொழிலாளர்களால் பிரச்சனைகள் ஏற்படலாம் அடுத்ததாக ஒத்துழையாமை உங்கள் துணை அதிகாரிகள் அவர்களின் மேலதிகாரிகளுடன் தவறாக நடந்து கொள்ளும்போது அவர்கள் நீங்கள் சொல்வதைக் கேட்க மாட்டார்கள் முதலில் பணியிட கொடுமைப்படுத்துதல் பற்றிப் பார்ப்போம் இது மிக மிக முக்கியமான தலைப்பு மற்ற தலைப்புகளை விட இதைப் பற்றி விரிவாகப் பேசுவேன் அத்துடன் ஆல்கஹால் தொடர்பான தவறான நடத்தைப் பற்றியும் பேசுவோம் பணியாளர் கள் போதைப்பொருளைப் பயன்படுத்துவதாகக் கண்டறியப்பட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் ஒரு மனிதவள மேலாளராக இந்த பிரச்சனை உங்களிடம் வருகிறது அந்த சூழ்நிலையை நீங்கள் எவ்வாறு எதிர்கொள்கிறீர்கள் இந்த வகையான தவறான நடத்தை பற்றி நீங்கள் அறிந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் பணியாளர் களின் நடத்தை அவளுக்கு அல்லது அவரது சொந்த வேலைக்கு இடையூறாக இருந்ததா அல்லது பணியிடத்தில் வேலை செய்யும் எவருக்கும் தெரியுமா என்பதைக் கண்டுபிடிக்க வேண்டும் பணியாளர் ஏன் போதைப்பொருளைப் பயன்படுத்துகிறார் எவ்வளவு காலமாகப் பயன்படுத்துகிறார் போதைப்பொருள் பயன்பாடு வேலை செய்யும் இடத்தில் இருக்கிறதா அல்லது அந்த பணியாளர் போதைப்பொருளை உபயோகித்துவிட்டு வேலைக்கு வந்தாரா என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த போதைப்பொருள் பயன்பாடு பணியாளர் களின் தனிப்பட்ட உற்பத்தித்திறனைப் பாதிக்கிறதா அல்லது பணியிடத்தில் அந்த பணியாளரின் நடத்தை பிற பணியாளர்களின் உற்பத்தித்திறனைச் சீர்குலைக்க வழிவகுக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் அடுத்தவர்களின் பர்சனல் விஷயத்தில் மூக்கை நுழைக்கக் கூடாது என்ற பழைய பழமொழி எனக்கு மிகவும் பிடிக்கும் நம்முடைய மூக்கின் நுனி வரை மட்டுமே அடுத்தவரின் சுதந்திரம் இருக்கிறது எனவே அனைவருக்கும் தனிப்பட்ட எல்லைகள் உள்ளன மேலும் பணி இடத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது போதைப்பொருளைப் பயன்படுத்துவது சரி என்று நான் கூறவே மாட்டேன் ஆனால் மனிதவள மேலாளர்களாகிய நம்முடைய திறனில் நம் எல்லைகள் அல்லது நம் அதிகார வரம்பின் அளவு பணியாளர் பணிபுரியும் வரை பணியாளர்கள் பணியிடத்திற்குப் பங்களிக்கும் வரை மட்டுமே எனவே பணியிடத்திற்குள் பணியாளரின் நடத்தை மற்றொரு ஊழியரின் வேலைக்கு இடையூறு விளைவித்தால் அதில் தலையிட நமக்கு உரிமை உண்டு ஆனால் பணியாளரின் உற்பத்தித்திறன் சரியாக இருந்தால் அவர்களுக்கு நாம் ஆலோசனை வழங்குவது நமக்குப் பொருத்தமானதாகக் கருதப்படாது எனவே இது நிறுவன சட்டத்தைப் பொறுத்தது ஆனால் நாம் என்ன தான் கூறினாலும் அது வேலை செய்யும் இடத்தில் பணியாளரின் வெளியீட்டோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும் அடுத்ததாகப் போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் தவறான நேர்மறைகளின் சட்டப்படியான நிலை பற்றிப் பார்க்கலாம் எடுத்துக்காட்டாக ஒரு பணியாளர் சரியான முறையில் நடந்துகொள்ளாமல் இருத்தல் அல்லது பணியாளர் தன்னுடைய முழு செயல்திறனுடன் செயல்படவில்லை என்று கண்டறியப்பட்டது அவர் மருத்துவ சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார் அப்போது அவர் பாப்பி விதைகளை உட்கொண்டிருந்தார் இது பொதுவாக இந்தியில் குஸ் குஸ் என்று அழைக்கப்படுகிறது எனவே மேற்கில் நீங்கள் பாப்பி விதைகளை பேகல்களில் காணலாம் இது பெங்காலி மொழியில் போஸ்டோ என்றும் அழைக்கப்படுகிறது எனவே குஸ் குஸ் என்பது பல இந்திய உணவுகளில் பொதுவாகப் பயன்படுத்தப்படும் ஒன்று தான் ஒரு கணிசமான அளவு குஸ் குஸை உட்கொண்டிருந்தால் அந்த பணியாளர் ஒப்பியம் பயன்பாட்டிற்குச் சாதகமாகச் சோதிக்கப்படலாம் அது சரியல்ல அது பணியாளர்களின் அவுட் புட்டைப் பாதிக்கவில்லை என்றால் நாம் தலையிடுவது சரியாக இருக்காது எனவே எந்தவிதமான ஒழுங்கு நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு முன் போதைப்பொருள் உட்கொண்டிருக்கிறாரா என்று சட்டப்படியாக பரிசோதிக்க வேண்டும் போதைப்பொருள் பயன்பாட்டைக் கண்டறியச் சோதனை செய்யுங்கள் யாராவது போதைப்பொருள் பயன்படுத்துவது கண்டறியப்பட்டால் போதை மருந்து பயன்படுத்திய நிலையில் வேலைக்கு வருவது அல்லது மற்றவர்களைத் தொந்தரவு செய்வதாக கண்டறியப்பட்டால் அல்லது உற்பத்தித் திறன் இல்லை என்று இவை அனைத்தும் கண்டறியப்பட்டுள்ளது என்று வைத்துக் கொள்வோம் அப்போது நீங்கள் என்ன செய்யலாம் நீங்கள் தலையிட வேண்டுமா பணியாளரை வெளியேற்ற வேண்டுமா அல்லது நீங்கள் ஊழியருக்குச் சிகிச்சை அளிக்க வேண்டுமா இதற்கு முந்தைய விரிவுரையில் முற்போக்கான ஒழுங்குபடுத்தும் நுட்பங்களைப் பற்றிப் பேசினோம் நாம் அனைவரும் மனிதர்கள் என்ற எளிய காரணத்திற்காக முற்போக்கான ஒழுங்குபடுத்தும் நுட்பங்கள் அல்லது நேர்மறையான ஒழுங்குபடுத்தும் நுட்பங்களைப் பயன்படுத்துவதற்கு நான் மிகவும் ஆதரவாக இருக்கிறேன் மனிதவள மேலாளராக நமது திறனில் அல்லது மனிதவள வல்லுநர்களாக நாம் எப்போதும் பணியாற்றும் பணியாளர்களுக்கு ஆதரவளிக்க முயற்சிக்க வேண்டும் ஆகவே நாம் ஒருவரைச் சுட்டிக் காட்டி நீங்கள் மோசமாக இருக்கிறீர்கள் நீங்கள் இதைச் செய்திருக்கிறீர்கள் நீங்கள் இதைச் செய்திருக்கக் கூடாது நாங்கள் உங்களை வெளியேற்றப் போகிறோம் என்று சொல்லக்கூடாது நாம் பணியாளர்களை நியமித்துள்ளோம் கணிசமான நேரமும் முயற்சியும் பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கும் நாம் பணியாற்றும் நிறுவனத்தின் ஒரு பகுதியாக மாற பணியாளர்களுக்கு உதவுவதற்கும் பயிற்சி அளித்துள்ளது எனவே இந்த பணியாளர் களை உந்துதலாக வைத்திருக்கவும் இந்த பணியாளர் களை பணிநீக்கம் செய்வதற்குப் பதிலாக அதிகபட்ச அவுட் புட்டைப் பெறுவது மற்றொரு பணியாளர் சேரக் காத்திருப்பது வரக்கூடிய புதிய பணியாளர் என்ன செய்யப் போகிறார் என்பதைப் பற்றி யோசிக்கவும் நாம் பணியாளர்களை ஆதரித்தால் அது அவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் ஆனால் அவர்கள் ஒரு கெட்ட பழக்கத்தைக் கொண்டிருந்தால் அவர்களின் வேலையைச் சீர்குலைக்கும் ஒரு மோசமான பழக்கத்திலிருந்து வெளியேற அவர்களுக்கு நாம் உதவலாம் நாம் அவர்களுக்கு ஆலோசனை அளிப்பதன் மூலம் தொடங்கலாம் இந்த வகையான தவறான நடத்தைக்கு என்ன காரணம் என்பதைக் கண்டுபிடிப்பதன் மூலம் நாம் ஆரம்பிக்கலாம் பின்னர் அவர்களுக்கு சிகிச்சையில் உதவுங்கள் அவர்களுக்கு ஆதரவு அளியுங்கள் அவர்களின் செயல்களைச் சரிசெய்ய போதுமான கால அவகாசத்தை அவர்களுக்கு வழங்குங்கள் அதன் பிறகும் கூட அவர்கள் மேம்படவில்லை என்றால் அடுத்தகட்டமாக நாம் மிகவும் கடினமான பாதையில் சென்று பணியாளர் களை வெளியேற்ற வேண்டும் இவற்றையே இந்த விரிவுரையின் போது நான் நிறைய வலியுறுத்தப் போகிறேன் யாரோ ஒருவர் போதைப்பொருளைத் தவறாகப் பயன்படுத்துகிறார் என்பதை நாம் கண்டுபிடித்தால் அது குறித்து நாம் இரகசியத்தன்மையைப் பராமரிக்க வேண்டும் இந்த துஷ்பிரயோகத்தின் விவரங்கள் மீதமுள்ள அலுவலக சமூகத்தினருக்கு சகாக்களுக்குத் தெரிவிக்கப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்த ஒவ்வொரு சாத்தியமான நடவடிக்கையையும் எடுக்க வேண்டும் எனவே சோதனை முடிவுகளின் இரகசியத்தன்மை சிக்கலின் இரகசியத்தன்மையை எல்லா சமயத்திலும் பராமரிக்க வேண்டும்

அடுத்ததாக மின்னணு கண்காணிப்பு பற்றிப் பார்ப்போம் பல்வேறு வகையான மின்னணு கண்காணிப்பு இருக்கலாம் ஒன்று உங்கள் நிறுவனத்தில் சிசிடிவி கேமராக்களை நிறுவுவது உங்கள் நிறுவனம் ஏதாவது விற்கிறதென்றால் திருடர்களைத் தடுக்க கடையில் திருடு போகாமல் இருக்க சிசிடிவி கேமராக்களை நிறுவுவது முற்றிலும் சரி ஆனால் ஒரு டைனிங் ஹால் முன் ஒரு சிசிடிவி கேமரா பொறுத்த தேவையில்லை குளியலறைகளுக்கான பகுதி சிசிடிவி கேமராக்களை வைத்திருக்க வேண்டுமா நாம் உண்மையில் அங்கு சிசிடிவி கேமராக்களை வைத்திருக்க வேண்டுமா எனவே சிசிடிவி கேமராக்களை நிறுவுவதன் அவசியத்தை சிசிடிவி கேமராக்களை நிறுவுவதற்கு முன் உறுதிப்படுத்த வேண்டும் கண்ணியத்தைப் பராமரிப்பது அல்லது உங்கள் நிறுவனத்தில் உள்ள பணியாளர் கள் மற்றும் வாடிக்கையாளரிடம் கண்ணியத்தை உறுதிப்படுத்துவது மிகவும் அவசியம் நிலையான கண்காணிப்பில் இருப்பது மிகவும் வசதியான ஒன்றல்ல உங்கள் பணியாளர் களின் மின்னஞ்சல்களை ஸ்கேன் செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் நீங்கள் நியாயப்படுத்த வேண்டும் அது செய்யப்படுகிறதென்றால் இது அனைத்து பணியாளர் களுக்கும் எழுத்துப்பூர்வமாகத் தெரிவிக்கப்பட வேண்டும் இது செய்யப்படுகிறது என்று அனைவருக்கும் தெரியும் வகையில் இது தொடர்பு கொள்ளப்பட வேண்டும் இந்த தகவல் எல்லா நேரங்களிலும் பொது போர்ட்டலில் கிடைக்க வேண்டும் எனவே அவர்கள் கவனிக்கப்படுகிறார்கள் என்பதை பணியாளர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அது எப்படியாவது தேவையற்ற நடத்தை அல்லது நியாயமற்ற நடத்தை ஆகியவற்றில் ஈடுபடுவதை உடனடியாகத் தடுக்கும் இந்த தகவல் தொடர்பு வெளியே செல்ல வேண்டும் அவர்கள் கவனிக்கப்படுகிறார்கள் என்பதை பணியாளர் அறிந்து கொள்ள வேண்டும் இப்போது இந்த சூழ்நிலைகள் மிகவும் நுட்பமானது பணியாளர் நாம் எதிர்பார்த்ததைச் செய்தபின் எடுப்பது மிகவும் மோசமானதா பணியாளர் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மணிநேரங்கள் வேலை செய்து முடித்த பிறகு அவர் சில வலைத்தளங்களைச் சாதாரணமாக உலாவவிடாமல் தடுப்பது மிகவும் முக்கியமா மதிய உணவு நேரத்திலோ அல்லது வேலை நேரத்திலோ கூட ஒரு நாளில் 10 15 நிமிடங்கள் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் எனக்குத் தெரியாது எலக்ட்ரானிக் மீடியாவில் நேரத்தை வீணடிப்பதற்கு மாறாக அவர்களின் உற்பத்தித்திறனில் இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நிறுவனம் தீர்மானிக்க முடியும் பழக்கமான மின்னணுவில் நேரத்தை வீணடிப்பது பற்றிப் பார்ப்போம் இதன் பொருள் என்னவென்றால் ஒரு பணியாளர் தொடர்ந்து வீடியோ கேம்களை விளையாடும் பழக்கத்தில் இருக்கிறார் அவள் அல்லது அவன் பணியிடத்தில் வேலையில் கவனம் செலுத்தாமல் இன்டெர்நெட்டில் உலாவக்கூடிய பழக்கத்தில் இருக்கலாம் எனவே பணியாளர்கள் அலுவலக கணினியிலிருந்து தங்கள் தனிப்பட்ட மின்னஞ்சல்களை அனுப்புவதில் இருந்து தடுக்கப்படுகிறார்கள் கம்பியுட்டரில் மிகவும் முக்கியமான ரகசியத் தகவல்கள் இருக்கலாம் ஆனால் மற்றபடி இது ஒரு பெரிய விஷயமா என்பது பற்றி எனக்குத் தெரியாது இது நியாயமானதா இல்லையா என்பதை நிறுவனம் தான் தீர்மானிக்க வேண்டும் எனவே பணியாளர்களை ஒழுங்குபடுத்தலாமா என்பதைக் கண்டுபிடிப்பதற்கு முன்பு இந்த விஷயங்களை அறிந்த அனைவரையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் மீண்டும் நான் இதை வலியுறுத்துவேன் இதுபோன்ற ஏதாவது கண்டறியப்பட்டால் அந்த இரகசியத்தன்மை பராமரிக்கப்பட வேண்டும் அதனால் பணியாளர் ஒதுக்கி வைக்கப்படுவதில்லை அதனால் பணியாளர் தனது சகாக்களால் நியாயமற்ற முறையில் நடத்தப்படுவதில்லை எனவே எந்த நேரத்திலும் ஒழுக்கமின்மை கண்டறியப்பட்டால் பணியாளரை மேற்பார்வையாளரால் அழைக்கப்பட வேண்டும் தனிப்பட்ட முறையில் கருத்து தெரிவிக்கப்பட்டு போதுமான காலத்திற்குள் அவரது அல்லது அவளது தவற்றை நடத்தை சரிசெய்ய அனுமதி வழங்கப்பட வேண்டும் அலுவலக காதல் பிரச்சனையைக் கையாளுதல் மற்றொரு முக்கியமான பிரச்சினை பணியாளர் இயங்கும் அவசரமாக ஓடிக் கொண்டிருக்கும் இந்த வேகமான காலத்தில் இளைஞர்களுக்கு தங்கள் வயதினருடன் பழகுவதற்கு நேரம் இல்லை எனவே தங்களுடன் ஒத்துப் போகக்கூடிய ஒரே எண்ணம் கொண்ட வாழக்கைத் துணையைச் சந்திக்கும் ஒரு இடம் அலுவலகம் எனவே இதுபோன்ற சூழ்நிலைகளில் அலுவலக காதல் மலரக்கூடும் ஆனால் இந்த வகையான சூழ்நிலையின் தாக்கம் நிறுவனங்களின் நடவடிக்கைகள் மற்றும் காலநிலைக்கு என்னவாக இருக்கும் என்பதை நிறுவனம் தீர்மானிக்க வேண்டும் இதை தவறாகப் பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு இருப்பதால் ஒரு உயர்ந்த மற்றும் துணை பணியாளருக்கும் இடையே ஏற்படும் எந்தவொரு காதல் தொடர்பிற்கும் இது பொருத்தமானதாகக் கருதப் பட வில்லை உடன் வேலை செய்பவர்களின் வாழ்க்கையின் மீதும் அவர்கள் தொழில் வாழ்க்கையின் மீதும் அதிகாரம் கொண்டிருப்பதால் இது தவறாகக் கருதப்படலாம் மேலும் சங்கம் பல வழிகளில் இதை நெறிமுறையற்றதாக கருதுகிறது மேலும் சிக்கலுக்கு இது ஒரு மையமாக இருக்கலாம் ஒருவருக்கொருவர் சார்ந்திருக்கும் எதையும் உண்மையில் செய்யாத சகாக்களுக்கு இடையேயான அலுவலக காதல் மிகவும் மோசமானதா என்பதைப் பற்றி எனக்குத் தெரியாது இது சம்பந்தப்பட்ட பணியாளர்களின் உற்பத்தித்திறனை எவ்வாறு எவ்வளவு பாதிக்கிறது என்பதை அலுவலகம் தீர்மானிக்க வேண்டும் இதற்கான கொள்கையைத் தீர்மானிக்க இது ஒரு அடிப்படையாக இருக்க வேண்டும் கொள்கை முடிவு செய்யப்படும்போது செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை என்று கொள்கை தெளிவான சொற்களில் எழுதப்பட்டு விளக்கப்பட வேண்டும் இதுபோன்ற ஏதாவது கண்டறியப்பட்டால் ஏற்படக்கூடிய விளைவுகளின் விவரங்கள் பணியாளர்களுக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும் எனவே இவை அனைத்தையும் எழுத வேண்டும் ஒரு நியாயமான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இந்த வகையான சூழ்நிலைகள் குறித்து நியாயமான முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் இது கண்டுபிடிக்கப்பட்ட போதெல்லாம் இரகசியத்தன்மையைப் பராமரிக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட இரண்டு பணியாளர்களின் தனிப்பட்ட விஷயங்கள் தொடர்பான இரகசியத்தன்மையைப் பராமரிப்பது முற்றிலும் அவசியம் எது நல்லது எது சரி நெறிமுறை என்றால் என்ன எது நெறிமுறையற்றது என்பது குறித்து நான் கருத்து தெரிவிக்க மாட்டேன் எதை சமூகம் எதிர்பார்க்கிறதோ எதை சமூகம் ஏற்றுக்கொள்கிறதோ அது சமூகத்தைப் பொறுத்தது எனவே அதைப் பற்றி விவாதிக்க நான் இங்கு வரவில்லை எது தவறு எது சரியானது என்பதை உங்களுக்குச் சொல்ல நான் இங்கு வரவில்லை சம்பந்தப்பட்ட பணியாளர்களின் வெளியீட்டை நிலைமை பாதித்தால் இந்த நிலைமை வரும் என்று நான் உங்களுக்குச் சொல்கிறேன் ஆம் இது கவலைக்கு ஒரு காரணம் மேலும் இந்த விஷயத்தில் மனிதவள வல்லுநர் தலையிடடலாம் சூப்ரவைசர் தலையிடலாம் என்று சம்பந்தப்பட்ட பணியாளர்களிடம் சொல்லுங்கள் ஆலோசனை கூறுங்கள் அலுவலகத்தில் அவர்களின் பொறுப்புகளை அவர்களுக்கு நினைவூட்டுங்கள் அலுவலகத்தில் நடைபெற்று வரும் வேலையை அது பாதிக்கவில்லை என்றால் அது அலுவலகத்தில் உள்ள பணியாளர்களின் வெளியீட்டைப் பாதிக்கவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட பணியாளர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிடுவது சரியா என்று எனக்குத் தெரியவில்லை ஆனால் அது குறித்து நிறுவனம் தான் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் அடுத்ததாக நாம் வருகை தராதது அல்லது மோசமான வருகை பதிவேடு பற்றிய பிரச்சனையைப் பார்க்கலாம் சிலர் தொடர்ந்து வேலைக்கு வராமல் காணமல் போய்விடும் பழக்கத்தில் இருக்கிறார்கள் சிலர் தொடர்ந்து தாமதமாக வேலைக்கு வரும் பழக்கம் கொண்டவர்கள் சிலர் அங்கீகரிக்கப்பட்ட விடுப்பு எடுக்காமல் தொடர்ந்து விடுப்பு எடுக்கும் பழக்கத்தில் உள்ளனர் ஆகவே ஒரு குறிப்பிட்ட நாளில் பல பணியாளர்கள் வராமல் இருந்தால் யாராவது இந்த பணியாளர்களின் ஆவணத்தைச் சரிபார்க்க வேண்டும் இவர்களுக்கு ஆலோசனை வழங்குவது எவ்வளவு நியாயமானதாக இருக்கும் என்பதைக் காட்ட வேண்டும் வருகைப் பதிவேட்டுப் பங்கு நியாயமானதாக இருக்க வேண்டும் இது தேவைகளை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பணியாளருக்கு ஏதேனும் தனிப்பட்ட அவசரநிலைகள் இருந்தால் அதை இது கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது ஒரு மாறுபட்ட தொழிலாளர் தொகுப்பின் தேவைகளையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் விதிகள் மற்றும் கொள்கைகள் மற்றும் சட்டங்களின் குறிப்பிட்ட பயன்பாட்டிற்கு நான் ஆதரவாக இருக்கிறேன் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் நான் இந்தியா போன்ற பலதரப்பட்ட கலாச்சாரத்தைக் கொண்டிருக்கும் நாட்டில் இருக்கிறேன் வெவ்வேறு பிராந்தியங்களிலிருந்து வரும் வெவ்வேறு சமூகங்களிலிருந்து வரும் பணியாளர்களின் பல்வேறு தேவைகளுக்கு ஒருவர் சில மாற்றங்களைச் செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் எப்போதாவது பணியாளர்களுக்கு சில நெகிழ்வுத்தன்மையை வழங்க முடியும் அவ்வாறு செய்தால் பணியாளர்களின் அர்ப்பணிப்பு அதிகரிக்கும் இந்த கொள்கைகள் தொடர்பாக நிறுவனம் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒரு பணியாளர் அந்த நாளில் சில வேலைகளைத் தவறவிட்டுவிட்டதைக் கூறுகிறார் ஏனெனில் அவரின் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அல்லது அவர்கள் பெற்றோரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் அல்லது அவர்கள் ஒரு பெற்றோர் ஆசிரியர் சங்க கூட்டத்திற்குச் செல்ல வேண்டும் இது ஏன் இவ்வளவு பெரிய விஷயமாக இருக்க வேண்டும் என்று எனக்குத் தெரியவில்லை காலக்கெடு தவறவிடப்படாவிட்டால் நிச்சயமாக அவர்கள் நேரத்திற்கு முன்பே செல்ல முடியாது நிச்சயமாக அவர்களை விட்டால் அந்த வேலையைச் செய்ய வேறு யாரும் இல்லை அதே போல ஆனால் எமர்ஜென்ஸி நிலையைப் பொறுத்தவரை பணியாளர்களின் குடும்பத்தில் யாரோ ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் எனில் அவர்கள் பாதிக்கப்பட்டவரைக் கவனித்துக் கொள்ள வேண்டும் இது ஒரு பழக்கமாக மாறாவிட்டாலும் கூடல் ஓரளவு நெகிழ்வுத்தன்மையுடன் நிறுவனங்கள் நடந்து கொள்ளவேண்டும் எனவே இது மிகவும் நுட்பமான சூழ்நிலை ஆனால் அவர்களின் அதிகாரம் எவ்வளவு நியாயமானது என்பதை நிறுவனம் தீர்மானிக்க வேண்டும் இந்த விதி குறித்து பணியாளர்களுக்கு முன்பே எச்சரிக்கப்பட வேண்டும் விதி புரிந்துகொள்ள எளிதாக இருக்க வேண்டும் பணியாளருக்கு அந்த நேரத்திற்கு முன்பே எச்சரிக்கப்பட வேண்டும் வருகைப் பதிவு மோசமாக இருந்தால் அல்லது அவர்களின் வருகை குறைந்த நிலையில் இருந்தால் அவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எந்தவொரு முறைகேடு நடந்தாலும் எந்தவிதமான கண்மூடித்தனமான விஷயத்திலும் பணியாளர்கள் தங்களைத் தற்காத்துக் கொள்ள ஒரு வாய்ப்பை வழங்குவது முற்றிலும் அவசியம் மேலும் நிலைமையை நியாயமான முறையில் மதிப்பிட வேண்டும் மீண்டும் இதுபோன்ற ஏதாவது கண்டறியப்பட்டு யாராவது ஆலோசனை பெற்றால் இது குறித்த இரகசியத்தன்மையை எல்லா நேரத்திலும் பராமரிக்க வேண்டும் மோசமான செயல்திறன் மற்றொரு பிரச்சனை ஆகும் மோசமான செயல்திறனைக் கொண்ட பணியாளர்களை எவ்வாறு ஒழுங்குபடுத்துவது என்பதைத் தீர்மானிப்பதற்கு முன்பே ஒரு பணியாளர் செயல்திறனுக்காக நியாயமான தரத்துடன் அமைக்கப்பட வேண்டும் அவர்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என்பதை பணியாளர் தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களை விட வித்தியாசமாகச் செயல்படக்கூடிய பணியாளர்களுக்கு நியாயமான தங்குமிடம் செய்யப்பட வேண்டும் மேலும் தேவைகளுக்கு ஏற்ப நியாயமான தங்குமிடம் இருக்க வேண்டும் எனவே இந்த விஷயங்கள் அனைத்தும் செயல்திறன் கொள்கைகளில் கட்டமைக்கப்பட வேண்டும் மேலும் நிறுவனத்தின் செயல்திறன் தரங்கள் அனைத்து பணியாளர்களுக்கும் முடிந்தவரை தெளிவான முறையில் குறித்த நேரத்திற்கு முன்பே தெரிவிக்கப்பட வேண்டும் தண்டனை வழங்கப்படுவதற்கு முன்னர் மோசமான செயல்திறன் பற்றிய ஆவணங்கள் மற்றும் ஆலோசனை மற்றும் தீர்வு நடவடிக்கைகள் செய்யப்பட வேண்டும் பணியாளர்கள் வெற்றிபெற நாம் உதவ வேண்டும் என்பதை மீண்டும் நான் வலியுறுத்துகிறேன் மனிதவள வல்லுநர்களாகிய நம் வேலை யாரையும் வீழ்த்துவதல்ல யாரையும் தண்டிப்பது அல்ல அனைத்து பணியாளர்களும் தங்கள் திறனுக்கு ஏற்றவாறு வெற்றிபெற உதவுவதே ஆகும் இதுபோன்ற ஏதாவது கண்டுபிடிக்கப்பட்டால் சரியான நடவடிக்கை மற்றும் தண்டனையின் அவசியம் குறித்து ஒருவர் இரகசியத்தன்மையைப் பராமரிக்க வேண்டும் எனவே அது முற்றிலும் அவசியம் இதை நான் வலியுறுத்த முடியாது முடிந்தவரை இரகசியத்தன்மையைப் பராமரிக்க வேண்டும் அடுத்ததாக தொலைத்தொடர்பு என்பது இங்கே உள்ள மற்றொரு பிரச்சினை ஆகும் தொலைத்தொடர்பு துஷ்பிரயோகம் செய்யப்படாவிட்டால் அது ஒன்றும் அத்தகைய பெரிய பிரச்சினை அல்ல தொலைத்தொடர்பு என்பது தங்கள் அலுவலகத்தைத் தவிர வேறு இடங்களில் இருந்து வேலை செய்யும் பணியாளர்களைக் குறிக்கிறது ஆனால் இது பணியிடத்தில் சில சிக்கல்களை ஏற்படுத்தும் இதன் பொருள் என்னவென்றால் இந்த தொலைத்தொடர்பு விருப்பத்தை பணியாளர் துஷ்பிரயோகம் செய்யலாம் மற்றும் அவர்கள் ஒரு இடத்திலிருந்து வேலை செய்கிறார்கள் தொலைத் தொடர்பு விருப்பத்தை பணியாளர் எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் ஒப்புக் கொண்ட அளவுக்கு அவர்கள் வேலை செய்யாமல் இருக்கலாம் அதனால் ஒரு சிக்கலை உருவாக்க முடியும் அந்த நிறுவனம் அவர்களின் நம்பகத்தன்மையையும் அவர்கள் மேற்கொண்ட பணிகளில் அர்ப்பணிப்பையும் சந்தேகிக்க ஒரு காரணத்தை உருவாக்க முடியும் இப்போது இதைத் தடுக்க பணியாளரின் வேலை பழக்கவழக்கங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட வேலை வகைகளைக் கருத்தில் கொண்டு தொலைத்தொடர்புகளைக் கவனமாகத் தேர்ந்தெடுக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட வேலை வகை அவர்களுக்கு வழங்கினால் அல்லது இந்த வேலையின் தரத்திற்கு பணியாளர் பயணிக்கிறார்கள் என்றால் அவர்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் அது நன்றாக இருக்கும் ஆனால் தொலை தொடர்புக்கான கொள்கையை உருவாக்குவதற்கு முன்பு இதைக் கருத்தில் கொள்ள வேண்டும் பின்னர் தொலைதொடர்பாளர்கள் தங்கள் காலக்கெடுவை ஏற்றுக் கொள்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அவர்களுக்கு நியாயமான காலக்கெடு வழங்கப்பட வேண்டும் அந்த காலக்கெடுவை அவர்கள் பின்பற்றாவிட்டால் அந்த காலக்கெடுவை அவர்கள் கடைப்பிடிக்கவில்லை என்றால் அதற்கான சில சரியான காரணங்களை வெளிப்படுத்தப்பட வேண்டும் அவர்கள் எச்சரிக்கப்பட வேண்டும் அதனால் அவர்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கப்படுகிறது எப்போது என்பதை அவர்கள் அறிவார்கள் அவர்கள் சொல்வதை அவர்கள் செய்யாவிட்டால் அதற்கான மற்ற விருப்பத் தேர்வுகள் இருக்கிறது என்பதை அவர்கள் அறிவார்கள் இந்த விருப்பம் பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டால் அது தொலைத் தொடர்பு நிறுவனங்களில் தொழில்நுட்பம் செயல்படுவதை உறுதி செய்வது அலுவலக நிர்வாகியின் பொறுப்பாகும் எனவே இந்த இணைப்பைப் பயன்படுத்த பணியாளர் நிலையான நெட்வொர்க் இணைப்புகள் அல்லது தொலைபேசி இணைப்புகளை அணுக வேண்டும் சாரி இந்த விருப்பத்தேர்வைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவே யாரோ ஒருவர் மோசமான நெட்வொர்க் இணைப்பை உபயோகித்துக் கொண்டிருந்தால் அல்லது பயன்படுத்தினால் அவர்களைத் தொடர்பு கொண்டு உற்பத்தி செய்ய முடியாது எனவே தொலை தொடர்பாளர்கள் தொலைத் தொடர்புக்கு பயன்படுத்தக்கூடிய நிலையான இணைப்பு நிலையான தொழில்நுட்ப மற்றும் நம்பகமான தொழில்நுட்பத்தைக் கொண்டிருப்பது முற்றிலும் அவசியம் தொலைபேசியை அடிப்படையாக கொண்ட தொழிலாளர்கள் தொடர்ந்து அலுவலகத்திற்கு வர வேண்டும் எனவே அவர்கள் கூட்டங்களில் கலந்து கொள்ளலாம் மற்றும் மேலாளர்களுடன் தொடர்பு கொள்ளலாம் தொழிலாளர்கள் தொலைபேசியில் விஷயங்களைச் செய்கிறார்களானால் அவர்களை தொடர்பு கொள்ளவும் நேர வரைமுறை இருக்க வேண்டும் அளவிடக்கூடிய முடிவுகளுடன் செயல்திறன் எதிர்பார்ப்புகளை உள்ளடக்கிய நன்கு திட்டமிடப்பட்ட தொலைத் தொடர்புத் திட்டத்தை உருவாக்குங்கள் பணியாளர்களுக்கும் ஒரு திட்டம் வழங்கப்பட வேண்டும் அவர்களுக்குக் காலக்கெடு வழங்கப்பட வேண்டும் எப்போது தேவைப்படுகிறது என்பதை அவர்களிடம் கூற வேண்டும் அவர்களின் வேலையை நிர்வகிக்க வேண்டும் அவர்களின் வேலையை மிக நெருக்கமாகக் கண்காணிக்க வேண்டும் இது பிற்கால கட்டத்தில் சிக்கல்களைத் தவிர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஒத்துழையாமை என்பது மற்றொரு பிரச்சனையாக இருக்கிறது ஒத்துழையாமை என்பது ஒரு பணியாளர் மேற்பார்வையாளரிடமிருந்து நேரடி உத்தரவைக் கடைப்பிடிக்க மறுக்கிறார் என்பதாகும் இது நிறுவனத்தை நடத்துவதற்கான நிர்வாகங்களுக்கு நேரடி சவால் ஆகும் நீங்கள் ஏதாவது செய்யுங்கள் என்று முதலாளி கூறுகிறார் நான் அதைச் செய்ய மாட்டேன் என்று சொல்கிறார் எனில் அது தான் கீழ்ப்படியாமை என்று அழைக்கப்படுகிறது ஒரு பணியாளர் மேற்பார்வையாளரிடம் வாய்மொழியாகத் துஷ்பிரயோகம் செய்யும்போது அது ஏற்படலாம் எனவே ஒரு மேற்பார்வையாளர் பணியாளருக்கு எதிராக நியாயமற்ற சொற்கள் மற்றும் கெட்ட வார்த்தைகளைப் பயன்படுத்துகிறார் என்றால் இப்போது கீழ்ப்படியாமை ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்லது உங்களுக்கு வழங்கப்பட்ட உத்தரவுகள் சட்டவிரோதமானவை அல்லது சட்டவிரோத செயலுடன் தொடர்புடையவை அல்லது சட்டவிரோத செயலைச் செய்ய நேரிட்டால் மட்டுமே நீங்கள் கீழ்ப்படியாததற்காக அபராதம் விதிக்கப்பட மாட்டீர்கள் இது உங்களுக்குப் பொருந்தாது அல்லது உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலையைச் செய்ய மறுப்பது அந்த உத்தரவின் காரணமாக தாங்கள் ஒருவித ஆபத்தில் இருப்பதாக பணியாளர்கள் உணர்ந்தால் அது கீழ்ப்படியாததாகக் கருதப்படக்கூடாது எனவே உங்கள் சேவைக்கு உங்கள் உயிருக்கு ஆபத்து என்பது உங்கள் வேலை விளக்கத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் பாதுகாப்பு சேவைகளைத் தவிர்த்து விடுகிறது எனவே கீழ்ப்படியாமைக்கான காரணத்தை நிரூபிக்க பணியாளருக்கு பொறுப்பு உள்ளது கீழ்ப்படிதலை நிர்வகித்தல் ஒத்துழையாமை தொடர்பான சிக்கல்களைத் தடுப்பதற்காக நீங்கள் எவ்வாறு கீழ்ப்படிதலை நிர்வகிக்கிறீர்கள் என்பது வாய்வழி உத்தரவுகளுக்குப் பதிலாக எழுதிதுப்பூர்வமான உத்தரவுகளை வைத்திருப்பது எப்போதும் உதவியாக இருக்கும் எனவே ஒரு சர்ச்சை வரக்கூடும் என்று நீங்கள் நினைத்தால் தயவுசெய்து எழுதப்பட்ட உத்தரவுகளை வழங்கவும் எனவே பணியாளர் தங்கள் கருத்து வேறுபாட்டை எழுத்துப்பூர்வமாகத் தெரிவிக்க முடியும் பணியாளர் அதைப் பற்றி வலுவாக உணர்ந்தால் அது சரியாகிவிடும் ஒத்துழையாமைக்கான ஆதாரம் கண்டிப்பாகத் தேவைப்படலாம் ஒரு ஊழியரைக் கீழ்ப்படியாததற்காகத் தண்டிக்க வேண்டுமா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் போது பிரச்சினையின் தீவிரத்தைக் கருத்தில் கொள்ள வேண்டும் கீழ்ப்படியாமைக்கான காரணத்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒத்துழையாமை என்று நீங்கள் சந்தேகிக்கும்போதெல்லாம் பணியாளர் ஏன் எதிர்பார்த்ததைச் செய்யவில்லை என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க முடிந்தால் அது சிக்கலைத் தீர்க்க உதவும் தயவுசெய்து ரகசியத்தன்மையைப் பராமரிக்கவும் கீழ்ப்படிதல் கண்டறியப்பட்டால் பணியாளர்களுக்குக் கண்டனங்கள் வழங்கப்படும் பணியிட கொடுமைப்படுத்துதல் பற்றிப் பார்ப்போம் இந்த தலைப்பு எனக்கு மிகவும் நெருக்கமானது நான் இதற்குச் சிறிது நேரம் செலவிடப் போகிறேன் பணியிட கொடுமைப்படுத்துதல் என்பது ஒரு வகையான துன்புறுத்தலாகும் இதன் விளைவாக பணியாளர்கள் மன உளைச்சலை அனுபவிக்கிறார்கள் உடல் நோய் உற்பத்தித்திறன் இழப்பு மற்றும் ஒரு நச்சு சூழலில் இருப்பதைத் தவிர்ப்பதற்காக வெளியேற அதிக முனைப்பு எடுக்கிறார்கள் பணியாளர்கள் பணியிடத்தில் அவர்களின் முதலாளி அல்லது அவர்களுடைய சகாக்களின் நடத்தை காரணமாக மன அழுத்தத்தில் இருப்பதாக உணர்ந்தால் அது பணியிட கொடுமைப்படுத்துதல் என்று அழைக்கப்படுகிறது இது தொடர்ச்சியான தாக்குதல் துஷ்பிரயோகம் தீங்கிழைக்கும் அல்லது அவமதிக்கும் நடத்தை அதிகார துஷ்பிரயோகம் அல்லது நியாயமற்ற தண்டனைத் தடைகள் ஆகியவற்றைக் கொண்டுள்ளது இது பணியாளரை வருத்தப்படுவதாக உணரவைக்கும் அச்சுறுத்தலுக்கு அல்லது பாதிக்கப்படக்கூடியவராக உணர வைக்கும் இது அவர்களின் தன்னம்பிக்கையை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகிறது மேலும் இது அவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் ஆகவே எந்தவொரு சூழ்நிலையிலும் பணியாளர் தனது மேலதிகாரிகள் அல்லது சகாக்களின் நடத்தையால் அச்சுறுத்தப்படுவதாக உணர்ந்து அவர்களின் தன்னம்பிக்கையைக் குலைத்து அவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடாது நீங்கள் மோசமானவர் நீங்கள் எதற்கும் சரிப்பட்டு வரமாட்டீர்கள் என்று ஒருவர் தொடர்ந்து சொல்கிறார் யாரும் உங்களை நம்பவில்லை யாரும் உங்களிடம் நன்றாக நடந்துக் கொள்ளவில்லை என்றாலும் அவர்கள் விஷயங்களைச் சரியாகச் செய்வதாக நினைக்கிறார்கள் ஆனால் அனைவரும் அவர்களுடைய நற்பெயரைப் பாதிக்கும் வகையில் ஏதாவது சொல்கிறார்கள் இது போன்ற ஒரு சூழ்நிலையைச் சிந்தித்து பாருங்கள் பணியாளர் ஏன் உதவிக்காக உங்களிடம் வர வேண்டும் உதவிக்காக அவர்கள் ஏன் உங்களை அணுக வேண்டும் நீங்கள் ஒரு கொடுங்கோலன் என்று அழைக்கப்படுகிறீர்கள் என்றால் அவர்கள் எப்படி உங்களை அணுகுவார்கள் தாங்கள் செய்யும் கெட்ட காரியங்களுக்கு மற்றவர் மீது பழிபோடும் சிலரும் இருக்கிறார்கள் மேலும் அவர்கள் தொடர்ந்து தாங்கள் செய்த தவறுகளை தங்களுடைய சகாக்கள் மீது தங்களுடைய விரல்களை சுட்டிக்காட்டுவார்கள் அது ஒரு வகையான பணியிட கொடுமைப்படுத்துதல் மேலும் இவற்றைப் பொறுத்துக்கொள்ளக்கூடாது ஆனால் பணியாளர்கள் தங்கள் முதலாளிகளைப் பற்றி எதுவும் சொல்ல விரும்பாததால் அதைப் பொறுத்துக் கொள்கிறார்கள் அது அவர்களின் ஆரோக்கியத்தைப் பாதிக்கிறது அது அவர்களின் உற்பத்தித்திறனையும் பாதிக்கிறது கொடுமைப்படுத்துதல் வகைகளில் ஒன்று பொய்யான குற்றச்சாட்டு நீங்கள் தவறு செய்யாதபோது நீங்கள் தவறு செய்தீர்கள் என்று யாராவது சொல்லலாம் உங்களுடைய கருத்துகள் அல்லது உள்ளீடுகளைப் புறக்கணித்தல் அல்லது நிராகரித்தல் போன்றவற்றைச் செய்யலாம் நீங்கள் சில உள்ளீடுகளைக் கொடுக்கிறீர்கள் பணியாளர் அவற்றைக் கணக்கில் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை முதலாளியின் குழுவில் உள்ள வேறு சில பணியாளர்களுக்கு மாறாகப் பயன்படுத்தப்படும் வெவ்வேறு தரநிலைகள் அல்லது கொள்கைகள் பயன்படுத்தப்படுகிறது ஒரு பணியாளரை நல்லவிதமாகவும் மற்றவரை கொடுமைப்படுத்தப்படுத்தும் வழியிலும் நடத்தப்படலாம் தொழிலாளி குறித்து வதந்திகள் பரவுகின்றன சம்பந்தப்பட்ட பணியாளரைப் பற்றி பொதுவில் யாராவது மோசமான விஷயங்களைக் கூறலாம் முதலாளி மற்றும் சக பணியாளர்களின் தொடர்ச்சியான விமர்சனம் நீங்கள் நல்லவர் கிடையாது நீங்கள் எதற்கும் தகுதியற்றவர் இதை உங்களுக்கு வழங்கக்கூடாது என்று ஒரு பணியாளர் பற்றி பொதுவில் அல்லது தனிப்பட்ட முறையில் கூறப்படும் கருத்துக்களைக் குறைக்க வேண்டும் உங்கள் முகத்திற்கு நேராகவே நீங்கள் எதற்கும் தகுதியானவர் இல்லை அல்லது நீங்கள் உங்கள் வேலையைக் குறிக்கப்பட்ட அளவில் செய்யவில்லை என்று சொல்வது ஒரு விஷயம் ஆனால் உங்களைக் கெட்டவர் என்று தொடர்ந்து சொல்வதே பணியிட கொடுமைப்படுத்துதல் ஆகும் இதை நாம் பொறுத்துக்கொள்ளக்கூடாது தனக்குக் கீழ் வேலை செய்பவர்களிடம் நீங்கள் உங்கள் குரலை உயர்த்தி கத்துவது புராஜக்ட்கள் அல்லது மீட்டிங்கில் இருந்து வேண்டுமென்றே ஒரு நோக்கத்துடன் விலக்குவது ஆகியவையும் இதில் அடங்கும் அதாவது உங்களுக்குத் தகுதியான வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்படவில்லை இலக்கு பணியாளரின் பணியை மற்ற தொழிலாளர்களுக்கு வழங்குவது அல்லது இலக்கு பணியாளருக்குக் கடன் மறுப்பது மற்றொரு விஷயம் அதாவது நீங்கள் வேலையைச் செய்கிறீர்கள் ஆனால் வேறு யாரோ அதற்கான வரவுகளைப் பெறுகிறார்கள் அடுத்ததாகத் தொழிலாளர்கள் பற்றி தனிப்பட்ட கருத்துக்களைத் தெரிவித்தல் ஆகியவை இதில் அடங்கும் பணியிட கொடுமைப்படுத்துதலை எவ்வாறு நிர்வகிப்பது விரிவான ஆவணங்களை முடிந்தவரை வைத்திருங்கள் பயமுறுத்துபவர்களிடம் பேசி என்ன நடக்கிறது என்பதைக் கண்டுபிடிக்கவும் எப்போதும் பணியாளர் மீது பழியைப் போடுவதற்குப் பதிலாக அதை தீர்ப்பதற்கு அல்லது முன்னோக்கி செல்லும் வழியில் கவனம் செலுத்துங்கள் பணியிட கொடுமைப்படுத்துதல் மற்றும் துன்புறுத்தல் கொள்கையை உருவாக்கிச் செயல்படுத்தவும் இந்தக் கொள்கையைத் தொடர்பு கொள்ளுங்கள் கொடுமைப்படுத்துதல் மற்றும் துன்புறுத்தல் அனைத்தையும் பொறுத்துக்கொள்ளாத ஒரு கலாச்சாரத்தை ஊக்குவிக்கவும் கொடுமைப்படுத்துதலுடன் தொடர்புடைய நிறுவன காரணிகளைப் பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் மற்றும் அவற்றைத் தீர்க்க நடவடிக்கை எடுக்கவும் கொடுமைப்படுத்துதல் மற்றும் துன்புறுத்தல் கொள்கையில் நிறுவனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள நடைமுறைகளைப் பின்பற்றவும் ஒரு கொள்கையை வகுத்து வகுக்கப்பட்ட நடைமுறைகளைப் பின்பற்ற வேண்டும் முக்கியமான குறிக்கோளாக கொடுமைப்படுத்துதல் எங்கு நிகழ்கிறது என்பதைக் கண்டறியத் தகவல்களைத் தேடுங்கள் யார் கொடுமைப்படுத்துகிறார்கள் எதற்காகக் கொடுமைப்படுத்துகிறார்கள் போன்றவற்றை அறிந்துக் கொள்ளுங்கள் எது கொடுமைப்படுத்துதல் எது கொடுமைப்படுத்துதல் கிடையாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் முதலாளி உங்களுக்குச் சொல்லவில்லை நீங்கள் குறிவைக்கவில்லை என்பது கொடுமைப்படுத்துதல் அல்ல ஆனால் உங்களைத் தொடர்ந்து குறைகூறுவது கொடுமைப்படுத்துதல் ஆகும் பிரச்சினையில் கவனம் செலுத்த வேண்டுமே தவிரச் சம்பந்தப்பட்ட பணியாளர்கள் மீது அல்ல இதைச் செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் அது செய்யப்படவில்லை என்றால் சிக்கலை தீர்க்கவும் ஒழுக்கத்திற்காக ஒரு ஊழியரைத் தனிமைப்படுத்த வேண்டாம் இது ஒரு பிரச்சினை என்றால் எதிர்பார்க்காததைச் செய்யும் ஒவ்வொருவரும் அதே வழியில் நடத்தப்பட வேண்டும் குற்றச்சாட்டுகளை எழுப்பும் தொனியுடன் பதிலளிக்க வேண்டாம் விரல்களைச் சுட்டிக்காட்டி இது மோசமானது மற்றவர்கள் செய்யாததை நீங்கள் செய்துள்ளீர்கள் என்று சொல்லாதீர்கள் எனவே பணியாளரைத் தொடர்ந்து ஒரு இடத்தில் வைப்பது விஷயங்களை மோசமாக்கும் நகைச்சுவைகளில் எச்சரிக்கையாக இருங்கள் நகைச்சுவை உணர்வு மிகவும் சிறந்தது என்று பலரும் நினைக்கிறோம் இது நிலைமையை மேம்படுத்த உதவும் இருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம் ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ளதாக உணரும் ஒரு பணியாளருக்கு நம்முடைய நகைச்சுவை எந்தவிதமான பலனையும் அளிக்காது கண்டிப்புகளைத் தனிப்பட்டதாக வைத்திருங்கள் ஊழியரிடம் எதிர்மறையான விஷயங்களைச் சொல்ல வேண்டாம் அதிக உணர்ச்சிவசப்பட வேண்டாம் சூழ்நிலைகளுக்கு அதிகமாக எதிர்வினையாற்ற வேண்டாம் அடுத்ததாக பணியிடத்தில் பயமுறுத்துதலுக்குப் பதிலளிக்கும் வகையில் பணியிட கொடுமைப்படுத்துதலை நிர்வகிப்பதற்கான குறிப்பிட்ட உத்திகள் பற்றிப் பார்க்கலாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இதற்கு உடனே நீங்கள் விரைவாகச் செயல்பட வேண்டும் இது போன்ற நடத்தையை முதலில் வாய்மொழியாகவும் பின்னர் எழுத்துப்பூர்வமாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதைத் தொடர்புடைய ஆக்கிரமிப்பாளருக்குத் தெரிவிக்கவும் பாதிக்கப்பட்டவருக்கும் ஆக்கிரமிப்பாளருக்கும் இடையிலான தொடர்பைத் தவிர்ப்பதற்காக முதன்மையாக வேலை பொறுப்புகளை மாற்றவும் ஆக்கிரமிப்பாளரே இருவரையும் பிரிக்கட்டும் இருவரையும் முடிந்தவரைப் பிரிக்கவும் பின்னர் சம்பந்தப்பட்ட தரப்பினரின் நடத்தையைக் கண்காணிக்கவும் மேற்பார்வை முற்றிலும் அவசியம் எனவே பயிற்சி என்பது பணியாளர் தொடர்புடைய ஆக்கிரமிப்பு என்ன அதைப் பற்றி அவர்கள் என்ன செய்ய முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் செயல்திறன் மறு ஆய்வு என்பது இது தொடர்பான பணியாளர்களுக்குக் கருத்து தெரிவிக்க மற்றொரு வாய்ப்பை வழங்குகிறது ஆக்கிரமிப்பாளருடனான தொடர்பைத் தவிர்ப்பதற்காகப் பாதிக்கப்பட்டவருக்கு இடமாற்றம் அல்லது மறுசீரமைப்பு நடவடிக்கை முதன்மையாக இருக்க வேண்டும் எனவே முதலில் இருவரையும் தனித்தனியாக பிரித்து வைக்க வேண்டும் அடுத்ததாகப் பயிற்சியளிக்கும் பணியாளர்களுக்கு வழிகாட்டுதல் தனிப்பட்ட சிகிச்சை மற்றும் ஆதரவு அளிக்கப்பட வேண்டும் ஒரு பணியாளரோ அல்லது ஒரு குழுவோ பாதிக்கப்பட்டிருந்தால் ஆதரவு அளிக்கும் நடவடிக்கை அவர்களுக்கு உதவும் நிறுவனத்திற்கு உங்கள் பணியமர்த்தல் கொள்கைகளை நீக்குதல் நடைமுறைகளை மதிப்பாய்வு செய்யவும் ஆக்கிரமிப்பு பணியாளர்களை பணிநீக்கம் செய்வதில் பயப்பட வேண்டாம் கொடுமைப்படுத்துதல் எதிர்ப்புக் கொள்கையின் மேம்பாடு மற்றும் செயல்படுத்தல் இது கொடுமைப்படுத்துபவர்களை அடையாளம் காண்பது மற்றும் அவற்றைக் கையாள்வதற்கான நடைமுறைகளை வகுக்கிறது அடுத்ததாகப் புகாரளித்தல் பற்றிப் பார்ப்போம் பழிவாங்கும் பயம் இல்லாமல் தொடர்புடைய ஆக்கிரமிப்பாளர்களை அடையாளம் காணப் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முறையான தார்மீக அடிப்படையிலான அறிக்கையிடல் நடைமுறையை உருவாக்குங்கள் ஒரு மனிதவள வல்லுனருடன் தங்கள் அல்லது நிறுவனத்தில் உள்ள ஒருவரிடம் தங்கள் கவலைகளை தெரிவிக்கலாம் என்பதை பணியாளர் உணர வேண்டும் கொடுமைப்படுத்துதல் என்றால் என்ன எது கொடுமைப்படுத்துதல் எது கொடுமைப்படுத்துல் இல்லை என்பதை பணியாளர் அறிந்து கொள்ள வேண்டும் கடைசியாக நான் கையாளும் தவறான நடத்தை ஆல்கஹால் தொடர்பான தவறான நடத்தை பணியிடத்தில் நாள்பட்ட குடிப்பழக்கத்திற்கும் பணியிடத்தில் ஊக்கத்துடன் நடந்து கொள்ளாத பணியாளர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அடுத்ததாகத் தவறான நடத்தையின் தீவிரம் தவறான நடத்தை எவ்வளவு மோசமானது இது வேலைக்கு இடையூறு விளைவிப்பதா இது ஒரு போதைப்பொருள் பயன்பாட்டு வழக்கில் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பது போன்றது ஆல்கஹால் பழக்கம் கொண்ட பணியாளர்கள் பணியிடத்தில் மற்றவர்களை எவ்வளவு தொந்தரவு செய்கிறார்கள் நீங்கள் சரியான ஆலோசனை மற்றும் தீர்வு நடவடிக்கை எடுக்கலாம் அப்போதுதான் நீங்கள் பணியாளரை வெளியேற்ற வேண்டும் பணியாளரை வெளியேற்ற முடிவு செய்வதற்கு முன்பு தயவுசெய்து அவர்களுக்கு உதவுங்கள் போதைப்பொருள் பயன்பாடு கூட ஒரு நோய் தான் அதை முறியடிக்க ஊழியரை ஆதரிக்க வேண்டும் தயவுசெய்து பதிவுகளின் இரகசியத்தன்மையை முடிந்தவரைப் பராமரிக்கவும் இந்த விரிவுரையை நான் இத்துடன் நிறுத்திக்கொள்கிறேன் அடுத்த வகுப்பில் இந்த சூழ்நிலைகளை எவ்வாறு கையாள்வது என்பது பற்றி நான் உங்களுடன் இன்னும் கொஞ்சம் பேசுகிறேன் இதுவரை கேட்டதற்கு நன்றி